ஆகவே கடைசி வகுப்பில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோகால்ஸ் பார்த்தோம் இன்றைய சொற்பொழிவில் சாக்கெட் புரோகிராமிங் பற்றி விவாதித்து வருகிறோம் விவரங்களில் சாக்கெட் புரோகிராமிங்கை மீண்டும் தொடருவோம் ஆகவே கடைசி வகுப்பில் நாங்கள் யுடிபி சாக்கெட்டைப் பார்த்தோம் யுடிபி சேவையகம் மற்றும் யுடிபி கிளையனுடன் சேர்ந்து சாக்கெட் புரோகிராமிங் அடிப்படைகளை நாங்கள் ஆராய்ந்தோம் தரவுகளை மாற்ற டேடாகிராம் சாக்கெட்டின் கீழ் இந்த சாக் டேடாகிராம் கருத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம் யுடிபி புரோட்டோகால்யைப் பயன்படுத்தி தரவைப் பெறுக ஆகவே டி பி புரோட்டோகால்யைப் பயன்படுத்தி நீங்கள் இதை எவ்வாறு செய்ய முடியும் என்பதை இன்று கவனிக்கிறோம் மேலும் டி பி சேவையகத்தின் வெவ்வேறு வகைகளை நாங்கள் கவனிக்கிறோம் ஆகவே முதலில் TCP சேவையகம் மற்றும் ஒரு TCP கிளையன்ட் பற்றிய டெமோவைப் பார்ப்போம் ஆகவே முதலில் இந்த டி பி சேவையகத்தை டி பி சேவையகத்தின் மூலத்தை விவரமாகப் பார்க்கிறோம் ஆகவே அம்புக்குறியை முடிவுக்குக் கொண்டுவர வேண்டாம் ஆகவே இவை C ப்ரோக்ராம் நிரல் இந்த இறுதி அம்புடன் கிடைக்காது இந்த புள்ளி குறியீட்டை எழுதுவதற்கான எங்கள் தெளிவுக்கு நாங்கள் பயன்படுத்திய ஒரு வடிவமைப்பு ஆகவே இது உங்கள் C code குறியீடு ஆகும் ஆகவே இந்த நெட்வொர்க் தொடர்பான தலைப்பு எங்களிடம் உள்ளது அவை முக்கிய செயல்பாட்டைத் தொடர்ந்து சேர்க்கப்படுகின்றன ஆகவே நாங்கள் விவாதித்த யுடிபி 1 யுடிபி சேவையகத்தைப் போன்ற முக்கிய செயல்பாட்டில் முதலில் ஒரு சேவையக முகவரியை அறிவிக்கிறோம் சேவையக முகவரி வகை மாறி உருவாக்கப்படும் சாக்கெட் ஐடியை சேமிக்க sockaddr மற்றும் கோப்பு விளக்கத்தை தாக்கியது இது நீங்கள் குறியீட்டை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான தொடரியல் நாங்கள் கமாண்ட் வரி வாதத்திலிருந்து குறியீடு எண்ணை எடுத்து வருகிறோம் பின்னர் நாங்கள் கமாண்ட் வரியிலிருந்து போர்ட் எண்ணை எடுத்துக்கொள்கிறோம் வாதம் மற்றும் இந்த சாக்கெட் கணினி அழைப்பின் மூலம் சாக்கெட்டை உருவாக்குகிறோம் ஆகவே இந்த சாக்கெட் சிஸ்டம் முந்தைய வழக்கைப் போலவே இது புரோட்டோகால் பேமிலிமாக வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் ஆனால் சாக்கெட் வகை இப்போது SOCK DGRAM நிலையில் SOCK STREAM ஆக உள்ளது ஆகவே இறுதியாக இது ஒரு புரோட்டோகால் புலம் 0 மற்றும் நான் முன்பு உங்களிடம் கேட்டது போல நாம் ஏன் பெரும்பாலும் புரோட்டோகால் பேமிலி புரோட்டோகால் வகையை 0 ஆக பயன்படுத்துகிறோம் என்பதை ஆராய முயற்சிக்கவும் இப்போது சாக்கெட் வெற்றிகரமாக உருவாக்கப்படாவிட்டால் அது அச்சிடப்பட்டு சில பிழை செய்திகளை அனுப்புகிறது அதன்பிறகு சேவையக முகவரி புலத்தை துவக்குகிறோம் சேவையக முகவரி பேமிலி புரோட்டோகால் குடும்பத்தை நாங்கள் AF INET என அமைத்து வருகிறோம் ஏனென்றால் ஐபிவி 4 முகவரியை நாங்கள் பயன்படுத்தப் போகிறோம் சேவையக முகவரி அல்லது சேவையக முகவரி இதை INADDR ANY ஆக எடுத்துக்கொள்கிறோம் ஆகவே இந்த INADDR எந்தவொரு உள்ளூர் ஹோஸ்டின் முகவரியையும் எடுக்க எங்களுக்கு உதவும் நாங்கள் கருத்திலிருந்து எடுக்கப்பட்ட துறைமுக எண்ணை வழங்குகிறோம் ஆகவே நாங்கள் பிரிந்த முகவரியை துவக்கியுள்ளோம் ஆகவே நீங்கள் சேவையக முகவரியை துவக்கியதும் அதை சாக்கெட்டுடன் பிணைக்க வேண்டும் ஆகவே நாங்கள் ஒரு பிணைப்பு கணினி அழைப்பை செய்கிறோம் ஆகவே பிணைப்பு கணினி அழைப்பு எப்போதாவது தோல்வியடையக்கூடும் ஏனென்றால் நீங்கள் மற்றொரு பயன்பாட்டால் பயன்படுத்தப்படும் அதே போர்ட் எண்ணைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் என்றால் பிணைப்பு அழைப்பு தோல்வியடைய வேறு காரணங்களும் உள்ளன ஆகவே பிணைப்பு தோல்வியுற்றால் பிழை செய்தால் பிழை தோல்வியுற்றது என்று பிழை செய்தி உள்ளது சாக்கெட் கோப்பு விவரிப்பான் சேவையகத்தின் முகவரி மற்றும் சேவையக முகவரி மாறியின் அளவு ஆகியவற்றை நாங்கள் முன்பு விவாதித்தபடி பிணைப்பு வடிவமைப்பை எடுக்கிறது இப்போது நாங்கள் ஒரு கேட்பதற்கான அழைப்பை செய்கிறோம் இங்கே கேட்கும் அழைப்பு நாங்கள் சாக்கெட் மற்றும் சாக்கெட் கோப்பு விளக்கத்தை வழங்குகிறோம் மேலும் கேட்பதில் அழைப்பில் பின்னிணைக்கக்கூடிய அதிகபட்ச இணைப்பாக 5 ஐக் குறிப்பிட்டுள்ளோம் ஆகவே பேக்லாக் இணைப்பின் இந்த கருத்து என்னவென்றால் சேவையகம் ஒரு நேரத்தில் ஒரு கிளையண்டை கையாள முடியும் ஆகவே ஒரு கிளையன்ட் இணைப்பை எடுக்கும் போதெல்லாம் அந்த நேரத்தில் பல கிளையண்ட் மீண்டும் ஒரே நேரத்தில் முயற்சி செய்யலாம் ஒரு வலை சேவையகத்தின் காட்சியைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் அங்கு ஒரு விநாடிக்கு ஆயிரக்கணக்கான கோரிக்கைகள் வலை சேவையகத்திற்கு வருகின்றன ஆகவே சேவையகம் இதைச் செயல்படுத்துவதில் பிஸியாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு இணைப்பிற்கான கேட்பதற்கான அழைப்பு அந்த நேரத்தில் மற்ற இணைப்பு பின்னிணைப்பைப் பெறும் என்று கூறுங்கள் ஆகவே இந்த அளவுரு 5 இதுபோன்ற இணைப்பு எவ்வளவு பின்வாங்க முடியும் என்பதைக் குறிப்பிடுகிறது ஆகவே அதற்கு முந்தையதைப் போலவே நாங்கள் REUSEADDR இன் இந்த வசதியை வழங்க இந்த setsockopt செயல்பாட்டிற்கு அழைப்பு விடுக்கிறோம் ஆகவே பல குறியீடுகளுக்கு போர்ட் எண்ணை ஒன்றாகப் பயன்படுத்தலாம் அதன்பிறகு உள்வரும் தரவை ஒரு ஸ்ட்ரீம் வடிவத்தில் இடையக நீளம் மற்றும் பெறப்பட்ட நீளம் ஆகியவற்றில் சேமிக்க பெறப்பட்ட இடையகத்தை அறிவிக்கிறோம் இது நாம் எவ்வளவு தரவைப் பெற்றோம் என்பதைக் குறிக்கும் கிளையன்ட் முகவரியை சேமிக்க சாக் சோகாட்ர் வகை மாறி மற்றும் இந்த கிளையன்ட் நீளம் இந்த மாறி கிளையண்டின் முகவரியை சேமிக்கும் இந்த கிளையன்ட் அட்ரஸ் மாறியை நாங்கள் அறிவிக்கிறோம் இப்போது பக்க வளையத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் சேவையக பக்கத்தில் அழைக்கப்பட்டதை நாங்கள் செய்கிறோம் இப்போது டி பி ஒரு இணைப்பு சார்ந்த சேவையாகும் அதாவது நீங்கள் ஏன் கிளையன்ட் பக்கத்திலிருந்து இணைப்பு அழைப்பை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் அழைப்பை ஏற்க வேண்டும் இணைப்பைத் தொடங்க சேவையகப் பக்கம் இது TCP புரோட்டோகால்யின் மூன்று வழி கைகுலுக்கலைப் பயன்படுத்தும் ஆகவே ஏற்றுக்கொள்ளும் அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்ட அழைப்பை செய்தபின் அளவுருவை சாக்கெட் கோப்பு விவரிப்பாளராகவும் கிளையண்டின் முகவரியாகவும் பிழை இருந்தால் கிளையன்ட் முகவரியின் நீளமாகவும் அனுப்புகிறோம் ஆகவே இந்த செயல்பாடு அனைத்தும் பிழை இருந்தால் அவை சில எதிர்மறை எண்ணைத் தருகின்றன ஆகவே அதனால்தான் வருவாய் மதிப்பு 0 க்கும் குறைவாக இருந்தால் சரிபார்க்கலாம் அதாவது சில பிழை ஏற்பட்டது ஆகவே அது இணைப்பை ஏற்றுக்கொண்டவுடன் கிளையன்ட் முகவரியிலிருந்து புதிய இணைப்பைப் பெற்றுள்ளோம் என்று அச்சிடுகிறோம் கிளையன்ட் முகவரி மற்றும் கிளையன்ட் போர்ட்டைக் குறிப்பிடுகிறோம் ஆகவே அந்த குறிப்பிட்ட கிளையன்ட் முகவரி மற்றும் கிளையன்ட் போர்ட்டிலிருந்து ஒரு புதிய இணைப்பு பெறப்பட்டுள்ளது அதன் பிறகு எங்களிடம் ஒரு வளையம் உள்ளது அங்கு உருவாக்கப்பட்ட புதிய சாக்கெட்டிலிருந்து தரவைப் பெறுகிறோம் இப்போது இங்கே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் அழைப்பை மேற்கொள்ளும்போது ஏற்றுக்கொள்ளும் அழைப்பில் இது புதிய கோப்பு விளக்கத்தை அளிக்கிறது மேலும் இந்த புதிய கோப்பு விவரிப்பாளர் சேவையகத்திற்கும் கிளையனுக்கும் இடையில் இந்த முடிவுக்கு முடிவுக்கு இணைக்கும் ஆகவே இது ஒரு புதிய சாக்கெட் டிஸ்கிரிப்டரை அனுப்புகிறது அல்லது அனுப்பும் தரவைப் பயன்படுத்துவோம் இது ஒரு குழாய்க்கு குறிப்பிட்டது அல்லது ஒரு பிரிவினருக்கும் தொடர்புடைய கிளையனுக்கும் இடையில் ஒரு சாக்கெட் டுக்கு குறிப்பிட்டது ஆகவே தரவைப் பெறுவதற்காக இந்த பெறுதல் அழைப்பை நாங்கள் செய்கிறோம் இந்த புதிய சாக்கெட் கோப்பு விளக்கத்தை நாங்கள் வழங்குவோம் ஏற்றுக்கொள்ளும் அழைப்பைச் செய்தபின் நீங்கள் பெற்றுள்ளீர்கள் பின்னர் தரவை இடையக லென்னை சேமிக்க பெறப்பட்ட இடையகமும் இந்த முழு அழைப்பும் தொகையை வழங்கும் பெறப்பட்ட பைட்டுகள் ஆகவே அது பெறப்பட்ட அழைப்பின் மூலம் திரும்பும் மேலும் அது பெறுதல் செயல்பாட்டிற்குள் சேமிக்கப்படும் இப்போது பெறுதல் லென் 0 க்கு சமமாக இருந்தால் அதாவது நீங்கள் கிளையண்டிலிருந்து எந்த தரவையும் பெறவில்லை ஆகவே இந்த குறிப்பிட்ட இணைப்பை நீங்கள் மூடலாம் இல்லையெனில் நீங்கள் தரவைப் பெற்று நீங்கள் பெறும் தரவை சேவையக பக்கத்தில் வைக்கவும் அதன்பிறகு நாங்கள் உண்மையில் எந்த தரவைப் பெற்றிருந்தாலும் அதே செயல்பாட்டைப் பயன்படுத்தி வாடிக்கையாளருக்கு அதே தரவை நாங்கள் கோருகிறோம் ஆகவே நீங்கள் தரவைப் பெற்றுள்ளீர்கள் பெறப்பட்ட இடையகத்தில் சேமிக்கப்படும் அதே தரவு கிளையன்ட் பக்கத்திற்கு மீண்டும் டிகோட் செய்யப்படுகிறது ஆகவே இது இப்போது சேவையக பக்கத்திற்கான எனது குறியீடாகும் கிளையன்ட் பக்கத்தில் உள்ள குறியீட்டைப் பார்ப்போம் சரி கிளையன்ட் பக்கத்தில் நாங்கள் ஒரு புதிய சாக்கெட் டை உருவாக்குகிறோம் புதிய சாக்கெட் டை உருவாக்கிய பிறகு கிளையன்ட் பக்கத்தில் இங்கே பெறுகிறோம் சர்வர் ஐபி அல்லது சர்வர் ஹோஸ்டைப் பெறுகிறோம் பெயர் மற்றும் போர்ட் கமாண்ட் லைன் வாதத்திலிருந்து ஆகவே சேவையக முகவரியை உருவாக்க அந்த கமாண்ட் லைன் வாதத்தைப் பயன்படுத்துகிறோம் ஆகவே சேவையக முகவரியை ஒரு மாறியாக ஒரு struct sockaddr ஆக அறிவித்துள்ளோம் ஆகவே அதற்குள் நாம் சேவையக முகவரியை வைக்கிறோம் ஆகவே நாங்கள் சேவையக ஐபி பெறுகிறோம் ஆகவே பெயரால் ஹோஸ்டைப் பெறுங்கள் இந்த குறிப்பிட்ட செயல்பாடு ஹோஸ்ட் பெயரிலிருந்து ஒரு ஹோஸ்ட் ஐபி கொடுத்தது ஆகவே நாங்கள் அதைப் பெறுகிறோம் பின்னர் அந்த சேவையக முகவரியை இந்த சேவையக சேர்க்கை மாறியில் வைக்கிறோம் ஆகவே சர்வர்ஆட்ர்ஸ் மாறியை அனைத்து பூஜ்ஜியங்களுடனும் துவக்குகிறோம் அதாவது ஐபிவி 4 முகவரியைப் பயன்படுத்த ஏஎஃப் இன்டெட்டாக இருக்கும் செவர் முகவரி பேமிலி பின்னர் இந்த எச் அட்ரர் மற்றும் இந்த குறிப்பிட்ட புலம் தொடர்புடைய சேவையக முகவரி மற்றும் போர்ட் எண் வழங்க நாங்கள் பயன்படுத்துகிறோம் இப்போது கிளையன்ட் பக்கத்தில் இணைப்பைத் தொடங்க நீங்கள் ஒரு இணைப்பு அழைப்பை செய்கிறீர்கள் ஆகவே இணைப்பு அழைப்பு இந்த சாக்கெட் கோப்பு விளக்கத்தை நாம் முன்பு பார்த்த சர்வர் முகவரியுடன் அனுப்புகிறது ஆகவே இது TCP மூன்று வழி ஹேண்ட்ஷேக்கிங் நடைமுறையைப் பயன்படுத்தி சேவையகத்திற்கான இணைப்பை துவக்குகிறது இப்போது இணைப்பு கணினி அழைப்புக்குப் பிறகு நீங்கள் சேவையகத்திற்கான இணைப்பைத் தொடங்கினீர்கள் நீங்கள் அனுப்பும் செயல்பாட்டிற்கு அழைப்பு விடுங்கள் தரவை அனுப்ப அனுப்பும் செயல்பாடு ஆகவே இந்த குறிப்பிட்ட செய்தியை ஹலோ என்று ஒரு செய்தியை நாங்கள் உருவாக்குகிறோம் நாங்கள் சேவையகத்திற்கு அனுப்புகிறோம் சேவையக குறியீட்டில் நீங்கள் பார்த்தது போல் சேவையகம் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை வாடிக்கையாளருக்குத் திருப்பித் தரும் ஆகவே நீங்கள் செய்தியைப் பெறுகிறீர்கள் என்று அனுப்பிய பிறகு ஆகவே நாங்கள் ஒரு இடையகத்தை ஒரு எழுத்துக்குறி வரிசையாக அறிவிக்கிறோம் தரவை ஒரு எழுத்துக்குறி வரிசை அல்லது சரம் வடிவில் பெறுவோம் ஆகவே அதற்கான இடையகத்தை நாங்கள் அறிவிக்கிறோம் அதன்பிறகு நாங்கள் ஒரு வரவேற்பு அழைப்பை செய்கிறோம் இது கிளையன்ட் தரப்பிலிருந்து தரவைப் பெறும் அந்த சாக்கெட் கோப்பு விவரிப்பான் வழியாக அழைப்பைப் பெறுகிறது ஆகவே சேவையகக் குறியீட்டில் நீங்கள் பார்த்தது போல் சேவையகம் உண்மையில் நீங்கள் அனுப்பும் தரவைத் திரும்பப் பெறும் இங்கே நீங்கள் இந்த ஹலோ செயல்பாட்டை அனுப்புகிறீர்கள் அதே ஹலோ செயல்பாடும் திரும்பப் பெறப்படும் ஆகவே நீங்கள் அந்தத் தரவைப் பெறுவீர்கள் அந்தத் தரவைப் பெற்ற பிறகு அந்த குறிப்பிட்ட தரவை கருத்தில் அச்சிடுவீர்கள் ஆகவே இது கிளையன்ட் பக்கத்திற்கான குறியீடு இப்போது இந்த இரண்டு விஷயங்களையும் தொகுத்து இயக்குவோம் ஆகவே முதலில் TCP சேவையகத்தை தொகுத்து TCP கிளையண்டை தொகுப்போம் ஆகவே முதலில் நாம் சேவையகத்தை இயக்குவோம் ஆகவே துறைமுக முகவரியை நாம் குறிப்பிட வேண்டும் ஆகவே நாங்கள் போர்ட் முகவரியை 2444 என வழங்குகிறோம் அந்த சேவையகம் இப்போது சேவையகம் அங்கு இயங்கும் ஆகவே கிளையன்ட் தரப்பிலிருந்து சேவையகம் இயங்கும்போது எனது கணினியில் சேவையகம் இயங்குவதால் நாம் கொடுக்கலாம் ஆகவே நான் சேவையக ஹோஸ்ட் பெயரை உள்ளூர் ஹோஸ்டாகவும் அதனுடன் தொடர்புடைய சர்வர் போர்ட்டாகவும் தருகிறேன் நாங்கள் இங்கு 2444 ஐப் பயன்படுத்தினோம் ஆகவே இது செய்தியைப் பெற்றுள்ளது மற்றும் சேவையக பக்கத்தில் நீங்கள் அதைக் காணலாம் இது ஒரு புதிய இணைப்பைப் பெற்றுள்ளது உள்ளூர் இயந்திரம் ஐபி 127 0 1 மற்றும் 47676 என்ற துறைமுகமாகும் ஆகவே இது இந்த ஹலோ செய்தியைப் பெற்றுள்ளது அது திரும்பப் பெற்றுள்ளது மற்றும் கிளையன்ட் அந்த செய்தியைப் பெற்றுள்ளார் ஆகவே நீங்கள் மீண்டும் கிளையண்டை இயக்கினால் மீண்டும் அது ஹலோ செய்தியைப் பெற்றுள்ளது மேலும் இது வேறு போர்ட் 47678 இல் மற்றொரு இணைப்பைப் பெற்றிருப்பதைக் காணலாம் ஆகவே நீங்கள் அதை மீண்டும் இயக்கினால் அது மீண்டும் வேறு துறைமுகத்தை 47680 ஐப் பயன்படுத்துவதைக் காண்கிறீர்கள் ஆகவே யுடிபி சேவையக வழக்கில் நாம் பார்த்த அதே விஷயம் சேவையகம் தன்னை நன்கு அறியப்பட்ட துறைமுகத்திற்கு அறிவிக்கிறது ஆனால் கிளையன்ட் அதை செய்ய தேவையில்லை ஆகவே கிளையன்ட் உண்மையில் கிளையன்ட் பக்கத்திலிருந்து இணைப்பைத் தொடங்க சில சீரற்ற போர்ட்டைப் பயன்படுத்துகிறார் அந்த குறிப்பிட்ட குறியீடு மதிப்பு நாம் இங்கே காணலாம் இப்போது இது ஒரு வகையான டி பி சேவையகம் மற்றும் ஒரு டி பி கிளையன்ட் செயல்படுத்தல் ஆகும் அங்கு டி பி சேவையக செயலாக்கத்தில் நாங்கள் அதை ஒரு வகையான செயல்பாட்டு சேவையகம் என்று அழைக்கிறோம் ஏன் இதை ஒரு செயலிழப்பு சீவர் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் நீங்கள் குறியீட்டைப் பார்த்தால் குறியீட்டை மீண்டும் திறக்கிறேன் ஆகவே இந்த இணைப்புகளை இங்கே காண்பீர்கள் ஆகவே இங்கே நாம் சிறிது சுழற்சியை உருவாக்குகிறோம் இந்த உள்ளே வளையத்தை உருவாக்குகிறோம் நாங்கள் இணைப்பை ஏற்றுக்கொள்கிறோம் ஆகவே ஒரே நேரத்தில் பல கிளையன்ட் சமன்பாடு வந்தால் இந்த முழு விஷயமும் எவ்வாறு செயல்படும் ஒரு கிளையன்ட் அந்த இணைப்பு எடுக்கப்படும் என்று எடுத்துக் கொள்ளப்படும் அது செயல்படுத்தப்படும் அடுத்த கிளையன்ட் எடுக்கப்படும் அது செயல்படுத்தப்படும் பின்னர் மூன்றாவது கிளையண்ட் எடுக்கப்படும் அது செயல்படுத்தப்படும் அந்த வழியில் இந்த முழு விஷயமும் தொடரும் ஆகவே அதனால்தான் இந்த வகையான சேவையக செயலாக்கத்தை ஒரு செயல்பாட்டு சேவையக செயல்படுத்தல் என்று அழைக்கிறோம் அங்கு கிளையன்ட் கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்படுகின்றன ஆகவே இப்போது நாம் அதைப் பார்ப்போம் ஆகவே ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த வகையான செயல்பாட்டு சேவையக செயல்படுத்தல் மிகவும் பயனுள்ளதாக இல்லை நீங்கள் ஒரு வலை சேவையகம் போன்ற சேவையகத்தை வடிவமைக்க முயற்சிக்கும்போது வினாடிக்கு ஆயிரக்கணக்கான கோரிக்கைகளைப் பெறலாம் இப்போது அப்படியானால் நீங்கள் கிளையன்ட் கோரிக்கையை இணையாக கையாள வேண்டும் இல்லையெனில் துண்டிக்கப்படுபவர் அளவிட மாட்டார் ஆகவே சாக்கெட் புரோகிராமிங்கின் இந்த உதவியையும் உங்கள் இயக்க முறைமை நிலை புரோகிராமிங் சில கருத்தையும் பல செயல்முறைகளின் உங்கள் இயக்க முறைமை கருத்தையும் பயன்படுத்தி ஒரு இணையான சேவையகத்தை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதை இப்போது பார்ப்போம் ஆகவே இந்த இயக்க முறைமை செயல்முறைகளைப் பற்றிய புரிதல் உங்களிடம் இல்லையென்றால் இயக்க முறைமையில் இந்த செயல்முறை கருத்தை ஆராய்ந்து அதை விரிவாகப் பார்க்க நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் ஆகவே இணையான சேவையகங்களில் ஒரே நேரத்தில் சேவையகங்களை செயல்படுத்துவதைப் பார்ப்பதற்கு இயக்க முறைமையில் இந்த செயல்முறைக் கருத்தைப் பயன்படுத்துவோம் ஆகவே இதுபோன்ற பல இணைப்புகளை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்று நாங்கள் முன்பு பார்த்தோம் இந்த சாக்கெட் புரோக்ராம்மிங் கட்டமைப்பை அல்லது API களை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இப்போது ஒரே நேரத்தில் பிரித்தல் என்ற கருத்து இது போன்றது அங்கு பல வாடிக்கையாளர்கள் ஒரே நேரத்தில் சேவையகத்துடன் இணைக்க முயற்சிக்கின்றனர் இப்போது பல வாடிக்கையாளர்கள் ஒரே நேரத்தில் சேவையகத்துடன் இணைக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை எவ்வாறு கையாள்வீர்கள் ஆகவே அதைக் கையாள்வதற்கான ஒரு வழிகள் மறுசெயல்பாட்டு சேவையகத்தைப் பயன்படுத்துகின்றன ஆனால் மறுசெயல்பாட்டு சேவையகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்காது என்பதை நாம் கண்டோம் ஆகவே இயக்க முறைமையில் பல செயல்முறைகளின் இந்த கருத்தைப் பயன்படுத்தி இணை சேவையகத்தை செயல்படுத்துகிறோம் ஆகவே யோசனை இது போன்ற ஒரு சேவையக செயல்முறை உங்களிடம் உள்ளது இது பேரெண்ட் சாக்கெட்டைக் கொண்டுள்ளது நீங்கள் ஒரு fork கணினி அழைப்பை செய்யலாம் ஆகவே இயக்க முறைமையில் இந்த fork அமைப்பு அழைப்பு child செயல்முறையை உருவாக்குகிறது நீங்கள் ஒரு இணைப்பை ஏற்றுக்கொண்டவுடன் அதை நீங்கள் என்ன செய்ய முடியும் பின்னர் ஒரு childசெயல்முறையை உருவாக்க இந்த fork அமைப்பு அழைப்பை நீங்கள் செய்யலாம் இது குறிப்பிட்ட child இணைப்பிலிருந்து தரவு பரிமாற்றம் மற்றும் தரவு வரவேற்பை உண்மையில் கையாளும் நீங்கள் அதைச் செய்யவில்லை எனில் செயல்பாட்டு சேவையக வடிவில் நாங்கள் சுழற்சியின் உள்ளே செய்கிறோம் என்பதை நீங்கள் முந்தைய வழியில் செய்கிறீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட சேவையகம் தரவை அனுப்புவதையும் பெறுவதையும் தொடரும் நேரம் அது மூடப்படவில்லை அதுவரை இணைப்பு தடுக்கப்படும் ஆகவே முதல் இணைப்பு முடியும் வரை சேவையகத்தால் இரண்டாவது இணைப்பை கையாள முடியாது ஆகவே அதனால்தான் ஒரு புதிய இணைப்பு வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரு fork கணினி அழைப்பைச் செய்கிறீர்கள் ஒரு fork கணினி அழைப்பைச் செய்தபின் child செயல்முறை உள்ளது அந்த child செயல்முறை சேவையக செயல்முறையின் ஒரு பகுதியாகும் ஆனால் அது அது ஒரு child சாக்கெட் உருவாக்க ஆகவே சேவையக தளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் அழைப்பைச் செய்தபின் அது ஒரு புதிய சாக்கெட் அடையாளங்காட்டியைத் தருகிறது இது வாடிக்கையாளருக்கு தரவை அனுப்ப அல்லது பெறப் பயன்படுகிறது ஆகவே நீங்கள் குறிப்பிட்ட புதிய சாக்கெட் கோப்பு விளக்கத்தை child சாக்கெட்டுக்கு அனுப்புகிறீர்கள் இது தரவு பரிமாற்றம் மற்றும் வரவேற்பை இணையாக கையாளும் ஆகவே இங்குள்ள பரந்த யோசனை என்னவென்றால் நீங்கள் எல்லா இணைப்புகளையும் ஒன்றன் பின் ஒன்றாகப் பெறுகிறீர்கள் ஆனால் எங்கள் தனிப்பட்ட இணைப்புகளின் அனுப்புதலுக்கும் பெறுதலுக்கும் காத்திருக்க வேண்டாம் மற்றும் பிற இணைப்புகளை காத்திருக்கும் வரிசையில் வைத்திருங்கள் ஆகவே நீங்கள் ஒரு child செயல்முறையை உருவாக்குகிறீர்கள் அந்த child செயல்முறை அல்லது அதை நாங்கள் ஒரு child சாக்கெட் என்று அழைக்கிறோம் இது நீங்கள் பெறும் தனிப்பட்ட கிளையன்ட் கோரிக்கையின் அனுப்புதல் மற்றும் பெறும் தரவு செயல்பாடுகளை கையாளும் ஆகவே நாங்கள் செய்த மறுசெயல்பாட்டு சேவையகத்தை நாங்கள் செயல்படுத்தினோம் எங்களிடம் சிறிது சுழற்சி உள்ளது அதே நேரத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் அழைப்பைச் செய்கிறீர்கள் உங்களுக்கு அனுப்பவும் பெறவும் உள்ளது அது திறமையற்றது ஏனெனில் நீங்கள் அனுப்பும் வரை மற்றும் பெறும் செயல்பாடுகள் புதிய உள்வரும் இணைப்பை ஏற்க நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்து ஏற்றுக்கொள்ளும் அழைப்பை மீண்டும் பெறவோ அல்லது செய்யவோ முடியாது ஆகவே கேட்கும் அழைப்பு ஒரு கொடியை அமைக்கும் மீண்டும் செயல்படும் சேவையகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் கவனித்தால் சாக்கெட் கேட்கும் நிலையில் உள்ளது மற்றும் நீங்கள் முன்பு பார்த்த அதிகபட்ச பேக்லாக் இணைப்புகளை அமைக்கிறது ஏற்றுக்கொள் அழைப்பு ஒரு பெறுதலைத் தடுக்கிறது சாக்கெட் இணைப்பு வரிசையில் ஒரு புதிய இணைப்பு வந்து அது ஏற்றுக்கொள்ளப்படும் வரை ஆகவே இந்த ஏற்றுக்கொள்ளும் அழைப்பு தடுக்கும் அழைப்பு ஆகவே நீங்கள் கிளையன்ட் தரப்பிலிருந்து ஒரு இணைப்பு அழைப்பைச் செய்யும் வரை கணினி இங்கே காத்திருக்கும் ஆகவே இது ஒரு தடுப்பு அழைப்பு இப்போது இந்த புதிய இணைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் புதிய சாக்கெட் கோப்பு விவரிப்பாளர் கூறுகிறார் இது fd எழுதப்பட்ட இணைப்பு இது தரவைப் படிக்கவும் எழுதவும் அல்லது இணைப்பு சாக்கெட்டுக்கு தரவை அனுப்பவும் பெறவும் பயன்படுகிறது இப்போது இந்த காலகட்டத்தில் வரும் மற்ற எல்லா இணைப்புகளும் இணைப்பு வரிசையில் பின்னிணைக்கப்பட்டுள்ளன ஏனென்றால் தரவை அனுப்பவும் பெறவும் லூப் செய்யும் போது இந்த செயல்முறை பிஸியாக உள்ளது ஆகவே இந்த தற்போதைய இணைப்பு சாக்கெட்டைக் கையாளுதல் முடிந்ததும் தற்போதைய இணைக்கப்பட்ட சாக்கெட் செய்யப்படுகிறது பின்னர் அடுத்த ஏற்றுக்கொள்ளும் அழைப்பை அவர்கள் இணைப்பு வரிசையில் இருந்து அடுத்த உள்வரும் இணைப்புகளை ஏதேனும் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லது அடுத்த இணைப்பு வரும் வரை பெறும் சாக்கெட்டைத் தடுக்கிறார்கள் ஆகவே லூப் முடிந்ததும் இதை நிறைவேற்றியதும் நீங்கள் மட்டுமே இங்கு வந்து அடுத்த இணைப்பை ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆகவே அனுப்புதல் மற்றும் பெறப்பட்ட அழைப்பில் எல்லாம் உண்மையில் தடுக்கப்பட்டுள்ளன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் அங்கு வைத்திருக்கிறீர்கள் இப்போது இந்த செயல்பாட்டு சேவையகத்தை ஒரே நேரத்தில் சேவையகத்திற்கு விரிவுபடுத்துகிறோம் ஆகவே உள்வரும் ஒவ்வொரு சாக்கெட்டிற்கும் இணையான செயலாக்கம் இதனால் ஏற்றுக்கொள்ளும் அழைப்பு அடிக்கடி செயல்படுத்தப்படும் என்பது எங்கள் யோசனை ஆகவே நாம் இங்கே என்ன செய்வது புதிய சாக்கெட் கோப்பு விளக்கத்தை திருப்பித் தரும் இந்த ஏற்றுக்கொள்ளும் அழைப்பை நாங்கள் செய்த பிறகு கிளையன்ட் இணைப்பை வெற்றிகரமாக ஏற்றுக்கொண்டோம் பின்னர் நாங்கள் ஒரு fork கணினி அழைப்பை செய்தோம் ஆகவே பேரெண்ட் செயல்பாட்டில் இந்த ஃபோர்க் சிஸ்டம் அழைப்பு இது child செயல்முறையின் யோசனையைத் தருகிறது மற்றும் childசெயல்பாட்டில் அது 0 ஐ வழங்குகிறது ஆகவே நீங்கள் இந்த ஃபோர்க் சிஸ்டம் அழைப்பை மேற்கொள்ளும்போதெல்லாம் மற்றும் ஃபோர்க் சிஸ்டம் அழைப்பு 0 திரும்பினால் அதாவது நீங்கள் childசெயல்முறைக்குள் இருக்கிறீர்கள் இப்போது இந்த child செயல்முறை அது என்ன செய்கிறது இது அசல் சாக்கெட் சேவையக சாக்கெட்டை மூடுகிறது மேலும் இது தரவை அனுப்பவும் பெறவும் கிடைத்த இந்த புதிய சாக்கெட் எஃப் ஆகவே நீங்கள் பழைய சாக்கெட்டை மூடிவிடுவீர்கள் ஏனென்றால் எல்லா தகவல்தொடர்புகளும் புதிய சாக்கெட் வழியாக இருக்கும் பின்னர் நீங்கள் இடையகத்தை துவக்குகிறீர்கள் செய்தியை நகலெடுக்கலாம் நீங்கள் செய்ய விரும்பும் எதையும் ரசீது அனுப்புங்கள் அல்லது செய்யுங்கள் இப்போது இங்கே என்ன நடக்கும் ஃபோர்க் சிஸ்டம் அழைப்பிற்குள் எது இருந்தாலும் இந்த ஃபோர்க் தொகுதிக்குள் இதில் இருந்தால் செயல்படுத்தப்படும் தொகுதி இணையாக செயல்படுத்தப்படும் ஆகவே பேரெண்ட் செயல்பாட்டில் பேரெண்ட் செயல்முறை பேரெண்ட் செயல்முறைக்கு அவ்வாறு இருக்காது இது தவறான வருவாயைப் பெறும் ஏனெனில் பேரெண்ட் பேரெண்ட் செயல்முறை ஃபோர்க் child செயல்முறையின் ஐடியைத் தருகிறது மற்றும் சைல்டு செயல்முறை fork 0 தருகிறது ஆகவே பேரெண்ட் செயல்பாட்டில் நீங்கள் திரும்பி வருவீர்கள் பேரெண்ட் செயல்முறை மீண்டும் இங்கு வந்து அடுத்த ஏற்றுக்கொள்ள அழைப்பை மேற்கொள்ளும் ஆகவே பேரெண்ட் செயல்முறை இப்போது இந்த அனுப்புதலுக்காக காத்திருக்க தேவையில்லை மற்றும் செயல்பாடுகளைப் பெறுகிறது இது ஒரு child செயல்முறையால் கையாளப்படும் இப்போது இதன் டெமோவைப் பார்ப்போம் ஆகவே இங்கே நாங்கள் கிளையன்ட் செயல்படுத்தலில் எந்த மாற்றமும் செய்யவில்லை கிளையன்ட் செயல்படுத்தல் முன்பு இருந்ததைப் போலவே உள்ளது நாங்கள் சேவையக செயலாக்கத்தில் மட்டுமே மாற்றங்களைச் செய்வோம் ஆகவே சேவையக செயலாக்கத்தில் இந்த சேவையக முகவரியை நாங்கள் அறிவிக்கிறோம் என்பதை நீங்கள் கவனித்தால் முழு குறியீட்டையும் நாங்கள் செய்துள்ளோம் அதைத் தொடர்ந்து ஒரு சாக்கெட் அழைப்பு பின்னர் சேவையக முகவரி புலத்தில் முகவரிகளைத் துவக்கி ஒரு பிணைப்பை உருவாக்குகிறது அழைப்பு ஒளிபரப்ப ஒரு கேட்பது அல்லது உண்மையில் ஒளிபரப்பப்படுவது இது சேவையகம் உண்மையில் கேட்கும் துறைமுகத்தை அறிவிக்க சரியான வார்த்தையாக இருக்காது அதன்பிறகு அந்த செட் சாக் ஆப்ட் அழைப்பை முந்தையதைப் போலவும் பின்னர் இந்த சுழற்சியின் உள்ளே எங்கே ஒரு புதிய இணைப்பை ஏற்றுக்கொள்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இது இந்த childக்கு போகிறது fd நாங்கள் ஒரு புதிய கோப்பு விளக்கத்தை உருவாக்குகிறோம் அதன்பிறகு நாங்கள் ஒரு போர்க் அழைப்பு விடுப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆகவே இந்த அறிக்கையை நீங்கள் போர்க்குக்கு சமமாகப் பார்க்கிறீர்கள் ஆகவே நாங்கள் ஒரு போர்க் அழைப்பை உருவாக்குகிறோம் இது ஒரு child செயல்முறையை உருவாக்கும் இப்போது இந்த இயக்க முறைமை கருத்தை விரிவாகப் பார்க்க நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் அதைப் பற்றி விவாதிக்க எங்களுக்கு வாய்ப்பில்லை இங்கே யோசனை என்னவென்றால் நீங்கள் ஒரு போர்க் செய்யும் போதெல்லாம் இந்த முழு குறியீடும் child செயல்முறைக்கு நகலெடுக்கப்படும் ஆகவே child என்ன செய்யும் என்பதை செயலாக்குகிறது child செயல்பாட்டில் fork அழைப்பு 0 ஐத் தரும் மற்றும் பேரெண்ட் செயல்பாட்டில் fork அழைப்பு child செயல்முறையின் ஐடியைத் தரும் ஆகவே வருவாய் மதிப்பு 0 எனில் இந்த வருவாய் மதிப்புடன் ஒரு if loop செய்தால் அதாவது நீங்கள் child செயல்முறைக்குள் இருக்கிறீர்கள் ஆகவே child செயல்முறைக்குள் குறியீட்டின் இந்த பகுதி செயல்படுத்தப்படும் தரவை அனுப்புவதையும் பெறுவதையும் உண்மையில் கையாளும் இரண்டாவது சுழற்சியை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் இது child செயல்முறைக்குள் மட்டுமே உள்ளது ஆகவே இங்கே தடுப்பு என்றால் இந்த பெறுதல் அழைப்பு மற்றும் அனுப்பும் அழைப்பை நாங்கள் செய்கிறோம் சர்வர் பக்கத்தில் இணையாக அந்த கையாளுதலை நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஆகவே சேவையக பக்கத்தில் இந்த குறிப்பிட்ட தொகுதி செயல்படுத்தப்படாவிட்டால் பேரெண்ட் பக்கத்தில் உள்ள சேவையகத்தில் பேரெண்ட் சாக்கெட் இது செயல்படுத்தப்படாது ஏனெனில் பேரெண்ட் சாக்கெட் childயின் ஐடியைத் தரும் ஆகவே இது 0 க்கு சமமாக இருக்காது ஆகவே இந்த பகுதி child செயல்பாட்டில் மட்டுமே இயங்கும் ஆகவே child செயல்முறை இப்போது தரவை அனுப்புவதையும் பெறுவதையும் கையாள்கிறது ஆனால் பேரெண்ட் செயல்முறை அதிலிருந்து வெளியே வரலாம் பேரெண்ட் செயல்முறை இந்த வினாடியில் தடுக்கப்படாமல் இருக்கும்போது அது நேரடியாக வெளியே வந்து அடுத்த இணைப்பை ஏற்கலாம் இப்போது நிகர அதை இயக்குவோம் ஆகவே முதலில் அதை மைனஸ் தொகுத்து ஓ ஃபோர்க்சர்வர் என்று பெயரிட்டு இங்கே ஃபோர்க்சர்வரை இயக்குகிறோம் சரி நாம் துறைமுகத்தை கொடுக்க வேண்டும் இப்போது இந்த நேரத்தில் போர்ட்டை 2555 எனக் கொடுங்கள் ஆகவே எனது சேவையகம் இயங்குகிறது கிளையன்ட் நாங்கள் முன்பு பயன்படுத்திய அதே TCP கிளையண்ட் ஆகவே இணைப்பை இங்கிருந்து தொடங்குவோம் மற்றொரு இணைப்பு மற்றொரு தாவலில் இருந்து கூறுகிறது ஆகவே நீங்கள் அதிக பணிகளைச் செய்யவில்லை ஆகவே இந்த இணையான மரணதண்டனை பற்றிய உணர்வை நாம் பெற மாட்டோம் ஆனால் அங்கு என்ன நடக்கிறது ஒரு புதிய child செயல்முறை உருவாக்கப்பட்டு நாங்கள் இங்கு அனுப்பும் இந்த தனிப்பட்ட கோரிக்கையை இது கையாளுகிறது ஆகவே இந்த தாவலிலும் மற்றொரு தாவலிலும் நாங்கள் சில கிளையன்ட் மரணதண்டனை செய்துள்ளோம் அதனுடன் ஒத்துப்போகிறீர்கள் நீங்கள் வெவ்வேறு portல் இணைப்புகளைப் பெறுகிறீர்கள் அவை இணையாக செயல்படுத்தப்படுகின்றன இப்போது இந்த கையாளுதல் அசல் பேரெண்ட் செயல்முறையை விட child செயல்முறையால் செய்யப்படுகிறது சரி இப்போது விவாதிக்க மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது அதனால் சரி ஆகவே இப்போது வரை நாம் கண்டது என்னவென்றால் ஒரு வகையான சேவையக செயலாக்கத்தை நாங்கள் செய்ய முடியும் ஒரே நேரத்தில் சேவையக செயலாக்கம் இப்போது அரட்டை பயன்பாட்டைப் பார்ப்பதற்கு ஒரு வகையான பியர் போன்ற ஒரு பயன்பாட்டை நினைத்துப் பாருங்கள் ஆகவே பல நபர்கள் ஒருவருக்கொருவர் செய்திகளை அனுப்ப அல்லது பெற விரும்புகிறார்கள் இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அரட்டை செய்தி விநியோகத்தை கட்டுப்படுத்த எங்களிடம் எந்த மத்திய சேவையகமும் இல்லை என்றால் என்ன நடக்கும் ஒவ்வொரு பயனரும் அதை இயக்குவது சொந்த அரட்டை சேவையகம் அதாவது உள்வரும் இணைப்புகள் மற்றும் செய்திகளுக்கு இது TCP சேவையகத்தை இயக்குகிறது இப்போது யுனிக்ஸ் இல் இது ஒவ்வொரு இணைப்பையும் நாம் ஏற்கனவே பார்த்த கோப்பு விளக்கமாக பராமரிக்கிறது இப்போது அந்த நேரத்தில் அரட்டை சேவையகத்தில் உங்களுக்கு ஒரு பொதுவான தேவை உள்ளது நீங்கள் நிலையான உள்ளீட்டிலிருந்து தரவையும் படிக்க வேண்டும் ஆகவே நீங்கள் ஏதாவது தட்டச்சு செய்ய வேண்டும் ஆகவே அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு செய்தியைப் பெறும்போது நீங்கள் ஏதாவது தட்டச்சு செய்கிறீர்கள் என்று கூறுங்கள் இப்போது நீங்கள் நிலையான உள்ளீட்டைத் தட்டச்சு செய்யும் போதெல்லாம் அது மீண்டும் ஒரு கோப்பு விளக்கமாகும் ஆகவே யுனிக்ஸ் இல் எல்லாம் ஒரு கோப்பு என்பது ஒரு சாக்கெட் ஒரு கோப்பு விவரிப்பாளரால் குறிக்கப்படுகிறது அதே நேரத்தில் விசைப்பலகையிலிருந்து உள்ளீடு இந்த STDIN கோப்பு விளக்கத்தால் கோப்பு விளக்கமாக குறிப்பிடப்படுகிறது இப்போது அந்த விஷயத்தில் நீங்கள் அதை எவ்வாறு கையாள்வீர்கள் என்ற கேள்வி வருகிறது உங்கள் தரவு பல இடங்களிலிருந்து வருவதால் நீங்கள் சாக்கெட்டிலிருந்து தரவைப் பெறுகிறீர்கள் அதேபோல் நீங்கள் விசைப்பலகையிலிருந்து தரவை உள்ளிடுகிறீர்கள் இந்த பல விஷயங்களுக்கு இடையில் நீங்கள் உண்மையில் எப்படி மாறுகிறீர்கள் இந்த செய்தி தொடர்பு ஒத்திசைவற்றதாக இருக்கிறது ஆகவே நீங்கள் தட்டச்சு செய்யும் போது ஒரு செய்தியைப் பெறலாம் ஆகவே சரி இந்த கருத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட கணினி அழைப்பில் பயன்படுத்துகிறோம் இது மீண்டும் ஒரு இயக்க முறைமை நிலை கணினி அழைப்பாகும் ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட கணினி அழைப்பு இது பல கோப்பு விளக்கத்திலிருந்து தேர்ந்தெடுக்கிறது இது ஒரே ஒரு செயல்முறையிலிருந்து கூட பல கோப்பு விளக்கங்களை ஒரே நேரத்தில் கையாள ஒரே நேரத்தில் ஆகும் ஆகவே நீங்கள் சாக்கெட்டிலிருந்து தரவைப் பெறலாம் இது கோப்பு விவரிப்பாளர்களில் ஒருவராகவும் விசைப்பலகை கோப்பு விளக்கமாகவும் ஒரே நேரத்தில் இருக்கும் இப்போது நாங்கள் அதைப் பார்த்தது என்னவென்றால் நீங்கள் முன்பு செய்த ஒரு செயலாக்க சேவையக செயலாக்கத்தில் என்ன நடக்கிறது நீங்கள் வாசிப்பு மற்றும் எழுதும் அழைப்புகளை முடிக்கும் வரை ஏற்றுக்கொள்ளும் அழைப்பு தடுக்கப்படும் உள்வரும் இணைப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு மற்ற இணைப்புகள் தடுக்கப்பட்டு இணைப்பு வரிசைக்காகக் காத்திருந்தால் நீங்கள் பல வாசிப்பு மற்றும் எழுதும் செயல்களைச் செய்தால் அவர்கள் ஸ்டார்வேடு கிடக்கக்கூடும் இப்போது தேர்ந்தெடுப்பது இந்த தடுப்பை உடைப்பதற்கான வழி ஆகும் ஆகவே தடுப்பதை உடைப்பதற்கான ஒரு வழி இந்த இணையான செயலாக்கத்தைப் பயன்படுத்துவது அதைச் செய்ய மற்றொரு வழி தேர்ந்தெடுக்கப்பட்ட கணினி அழைப்பைப் பயன்படுத்துவதாகும் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கணினி அழைப்பின் நன்மை என்னவென்றால் நீங்கள் பல child செயல்முறைகளை உருவாக்க தேவையில்லை இப்போது நீங்கள் ஜோம்பிஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லை ஆகவே குழந்தை செயல்முறைகளுக்கு எப்போதுமே ஒரு சிக்கல் உள்ளது நீங்கள் எப்போதாவது பேரெண்ட் செயல்முறை கொல்லப்பட்டால் அல்லது பேரெண்ட் செயல்முறை நிறுத்தப்பட்டால் child செயல்முறை ஜாம்பியாக மாறும் ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட கணினி அழைப்பின் மூலம் இந்த ஜாம்பி பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆகவே நீங்கள் வளங்களை மிகவும் திறமையாக நிர்வகிக்கலாம் ஆகவே இது கணினி அழைப்பைத் தேர்ந்தெடுக்கும் இது ஒரு மல்டிபிளெக்சரைத் தவிர வேறில்லை ஆகவே உங்களிடம் பல கோப்பு விளக்கங்கள் உள்ளன உங்களுக்கு சில சமிக்ஞைகள் உள்ளன மேலும் இந்த பல கோப்பு விவரிப்பாளருக்கு வெளியேயும் வெளியேயும் நேரம் உள்ளது இது கோப்பு விளக்கத்தில் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கிறது ஆகவே இந்த கோப்பு விளக்கத்தில் தற்போது செயலில் உள்ளதைக் கண்டுபிடித்து அது குறிப்பிட்ட கோப்பு விளக்கத்தைத் தேர்ந்தெடுக்கிறது ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட கணினி அழைப்பின் வடிவம் இங்கே உள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட கணினி அழைப்பில் நீங்கள் கோப்பு விளக்கத்தின் எண்ணிக்கையை வழங்குகிறீர்கள் இது மூன்று செட் பிளஸ் 1 இல் கோப்பு விவரிப்பாளரின் மிக அதிக எண்ணிக்கையாகும் எங்களிடம் மூன்று வெவ்வேறு செட் கோப்பு உள்ளது டிஸ்கிரிப்டர் எதையாவது உள்ளீடாகப் படிக்க படிக்க கோப்பு விவரிப்பான் வெளியீட்டில் ஏதாவது எழுத எழுதும் கோப்பு விவரிப்பான் மற்றும் விதிவிலக்குகளைக் தவிர கையாள கோப்பு விவரிப்பான் ஆகும் ஆகவே இந்த கோப்பு விளக்கங்கள் எஃப் டி செட் எனப்படும் ஒரு வகையான கட்டமைப்பாகும் மேலும் நமக்கு காலக்கெடு மதிப்பு உள்ளது ஆகவே காலக்கெடு மதிப்பு என்னவென்றால் இந்த கோப்பு விளக்கத்திலிருந்து இந்த கோப்பு விளக்கத்திலிருந்து நீங்கள் எதையும் பெறவில்லை என்றால் ஆகவே அது விஷயங்களிலிருந்து வெளியே வரும் ஆகவே இது ஒத்திசைவற்ற உள்ளீட்டில் ஒரு ஒத்திசைவான I O மல்டிபிளெக்சிங் உங்களுக்கு வழங்குகிறது ஆகவே உங்கள் உள்ளீடு ஒத்திசைவற்றதாக இருக்கும் என்று நாங்கள் முன்பே குறிப்பிட்டது போல நீங்கள் தட்டச்சு செய்யும் போது சாக்கெட் வழியாக ஒரு செய்தியைப் பெறலாம் ஆனால் விசைப்பலகை அல்லது சாக்கெட்டை ஒரு நேர தூரத்தில் தேர்ந்தெடுக்க இது ஒரு மல்டிபிளெக்சிங் வழங்குகிறது ஆகவே உங்களிடம் மூன்று வெவ்வேறு கோப்பு விளக்கங்கள் உள்ளன அவை ஒவ்வொரு கோப்பு விளக்கமும் வாசிப்புக்கு எழுத்துக்கள் கிடைக்குமா என்பதைப் பார்க்கும் எழுது கோப்பு விவரிப்பான் எழுதுவதற்கு கிடைக்கக்கூடிய இடங்கள் மற்றும் விதிவிலக்கான கோப்பு விவரிப்பான் விதிவிலக்கான நிலைக்கு பார்க்கப்படுமா என்று பார்க்கப்படும் இப்போது நம்மிடம் காலக்கெடு மதிப்பு உள்ளது தேர்ந்தெடுக்கும் இடைவெளி ஒரு கோப்பு விவரிப்பான் தயாராகும் வரை காத்திருப்பதைத் தடுக்க வேண்டும் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைப்பு தடுக்கப்பட்டிருக்கும் அல்லது கோப்பு விவரிப்பான் தயாராகிறது அல்லது ஒரு சமிக்ஞை கையாளுபவரால் அழைப்பு குறுக்கிடப்படுகிறது அல்லது காலாவதியாகிறது ஆகவே எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இது தேர்ந்தெடுக்கப்பட்டவற்றிலிருந்து வெளியே வருகிறது ஆகவே கோப்பு விவரிப்பாளர்களில் ஒருவர் தயாரான போதெல்லாம் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைப்பிலிருந்து வெளிவருகிறது அந்த குறிப்பிட்ட அழைப்பு வேறு சில சமிக்ஞைகளால் குறுக்கிடப்பட்டால் அல்லது நேரம் முடிந்தால் ஆகவே நீங்கள் மதிப்பை இரண்டாவது மற்றும் மைக்ரோ விநாடிகள் வடிவில் வழங்கும் நேரத்தை அமைப்பதற்கான செயல்முறை இது ஆகும் இப்போது கோப்பு விளக்கத்தை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆகவே அதற்காக நாம் என்ன செய்கிறோம் முதலில் எஃப் டி செட் என்ற கோப்பு விளக்கத்தை துவக்குகிறோம் இது இந்த எஃப் டி 0 உடன் பிழைத்திருத்த அளவின் பிட்மேப் ஆகும் பின்னர் எஃப் டி செட்டுக்கான அழைப்பை செய்கிறோம் ஆகவே இந்த எஃப் டி செட் ஒரு கோப்பு விவரிப்பாளரைத் தேர்ந்தெடுத்தால் நான் வரையறுத்துள்ள எனது சாக்கெட் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கோப்பு விவரிப்பான் சாக்கெட் சேர்க்கப்படும் இடத்தில் ஆகவே இந்த குறிப்பிட்ட பிட் அமைக்கப்படும் இந்த சாக்கெட் கோப்பு விளக்கத்துடன் ஒத்திருக்கிறது அதாவது சில தரவு அங்கு கிடைக்கிறது சரி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைப்பைச் செய்கிறீர்கள் தேர்ந்தெடுப்பது எவ்வாறு இயங்குகிறது ஆகவே இது கோப்பு விவரிப்பான் கருத்துக் கணிப்பு முறை என்று அழைக்கும் ஒவ்வொரு கோப்பு விளக்கத்திற்கும் எல்லா கோப்பு விளக்கங்களுக்கும் மேலாகத் தெரிகிறது ஆகவே இந்த வாக்கெடுப்பு முறை ஏதேனும் கிடைக்கிறதா அல்லது ஏதேனும் நிகழ்வு அந்த கோப்பு விளக்கத்தில் காத்திருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும் ஆகவே அது அந்த கோப்பு விளக்கக் காத்திருப்பு வரிசையில் அழைப்பாளரைச் சேர்க்கும் மற்றும் திரும்பும் அந்த நிகழ்வுகள் அந்தக் கோப்பு விளக்கத்திற்கு தற்போது பொருந்தும் அது கோப்பு விளக்கமாக இருக்கிறதா என்பது படிக்கக்கூடியது இது எழுதக்கூடியதா என்பதைப் படிக்கக்கூடிய கோப்பு விளக்கமாக இருந்தால் அது எழுதும் கோப்பு விளக்கமாக இருந்தால் அல்லது சில விதிவிலக்கு நடந்திருந்தால் இப்போது எந்தவொரு கோப்பு விளக்கமும் பயனர் படிக்க எழுத அல்லது விதிவிலக்காகத் தேடிக்கொண்டிருக்கும் நிபந்தனையுடன் பொருந்தினால் பயனர் கடந்து வந்த பொருத்தமான கோப்பு விளக்க தொகுப்பை புதுப்பித்தபின் தேர்வு உடனடியாக எழுதப்படும் இல்லையென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தூங்கப் போவார்கள் ஒரு முறை காலாவதியான மதிப்புக்கு நேரம் முடிந்தால் அது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைப்பிலிருந்து வெளிவரும் அந்த காலாவதியான நிகழ்வுக்குள் வேறு சில நிகழ்வுகள் நடந்தால் அது இந்த எஃப் டி தொகுப்பை உருவாக்கி அதிலிருந்து வெளியேறும் அந்த இடைவெளியில் ஒரு கோப்பு விவரிப்பாளருக்கு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்தால் அந்த கோப்பு விளக்கத்தில் காத்திருப்பதைத் தேர்ந்தெடுங்கள் அதன் காத்திருப்பு வரிசையை அறிவிக்கும் ஆகவே இது தேர்ந்தெடுக்கப்பட்ட விழிப்புணர்வுக்குள் அந்த நூல் தூங்குவதை ஏற்படுத்தும் மேலும் இது மேலே உள்ள சுழற்சியை மீண்டும் மீண்டும் செய்யும் மேலும் எந்த கோப்பு விவரிப்பான் இப்போது பயனருக்குத் திரும்பத் தயாராக உள்ளது என்பதைப் பார்க்கும் இப்போது தேர்வின் வருவாய் மதிப்பு மைனஸ் 1 என்றால் நமக்கு மூன்று மதிப்புகள் உள்ளன அதாவது சில பிழை ஏற்பட்டது 0 என்றால் நேரம் முடிந்தது மற்றும் 0 ஐ விட அதிகமாக உள்ளது அதாவது நிகழ்வைக் கொண்டிருக்கும் சாக்கெட்டுகளின் எண்ணிக்கை வாசிப்பு எழுதுதல் அல்லது விதிவிலக்கு போன்ற நிலுவையில் உள்ளது ஆகவே அந்த நிகழ்வு எத்தனை சாக்கெட்டுகளுக்கு நிலுவையில் உள்ளது நீங்கள் படிக்கப் போகிறீர்களா அல்லது எழுதப் போகிறீர்களா அல்லது சில விதிவிலக்குகளைக் கொண்டிருக்கிறீர்களா ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட வருமானத்திற்குப் பிறகு எஃப் டி செட் எனப்படும் செயல்பாட்டை நீங்கள் சோதிக்க பயன்படுத்தலாம் ஒரு கோப்பு விவரிப்பான் அந்த தொகுப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறதா என்று ஆகவே கோப்பு விவரிப்பான் அமைக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் அதாவது நீங்கள் படிக்க ஏதேனும் உள்ளது அது ஒரு வாசிப்பு கோப்பு விவரிப்பாளராக இருந்தால் அல்லது அது எழுதும் கோப்பு விளக்கமாக இருந்தால் உங்களுக்கு எழுத ஏதாவது உள்ளது ஆகவே இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைப்பைப் பயன்படுத்தும் குறியீட்டைப் பார்ப்போம் இந்தத் தேர்வோடு அதே TCP சேவையக செயலாக்கத்தைப் பயன்படுத்துவோம் ஆகவே குறியீட்டின் அடிப்படை பகுதி முன்பு நாம் சேவையக முகவரி பிணைப்பு அழைப்பு சேவையக பக்கத்தில் கேட்கும் அழைப்பு செட் சாக் ஆப்ட் அழைப்பு ஆகியவற்றை அறிவிக்கிறோம் அதன் பிறகு கோப்பு விளக்கத்தை அறிவிக்கிறோம் ஆகவே அதிகபட்சமாக 16 வெவ்வேறு கோப்பு விளக்கங்கள் மற்றும் இந்த எஃப் டி லென் ரிட்டர்ன்ஸ் ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் என்று இங்கே அறிவிக்கிறோம் இதுபோன்ற எத்தனை கோப்பு விளக்கங்கள் தற்போது அமைக்கப்பட்டுள்ளன அல்லது தற்போது செயலில் உள்ளன ஆகவே கோப்பு விளக்கத்தின் தொகுப்பையும் தற்போதைய சாக்கெட் கோப்பு விளக்கத்திற்கு சமமான அதிகபட்ச கோப்பு விளக்கத்தையும் அறிவிக்கிறோம் இப்போது இந்த வட்டத்திற்குள் நாங்கள் முதலில் கோப்பு விளக்கத்தை துவக்குகிறோம் நாங்கள் இங்கே வாசிப்பு கோப்பு விளக்கத்தை மட்டுமே பயன்படுத்தப் போகிறோம் ஏனென்றால் நாங்கள் சாக்கெட்டிலிருந்து தரவைப் படிக்கப் போகிறோம் மேலும் இந்த fd செட் அழைப்பின் மூலம் அமைக்கிறோம் நாங்கள் வாசிப்பு கோப்பை அமைக்கிறோம் டிஸ்கிரிப்டர் நாம் வரையறுத்துள்ள சாக்கெட் அல்லது சேவையகம் உண்மையில் கேட்கும் சாக்கெட்டுக்கு ஒத்திருக்கிறது இப்போது கிடைக்கக்கூடிய கோப்பு விளக்கத்திற்கு மேல் சுழல்கிறோம் ஆகவே இங்கே ஒரு யோசனை என்னவென்றால் நாம் ஒரு புதிய இணைப்பைப் பெறும்போதெல்லாம் அந்த கோப்பு விவரிப்பான் தொகுப்பிற்குள் கோப்பு விவரிப்பாளருக்குள் அதைச் சேர்க்கிறோம் அதன் பிறகு நாங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைப்பை செய்கிறோம் ஆகவே நாம் முன்னர் பார்த்தபடி நாங்கள் எந்த காலாவதியான மதிப்பையும் கொடுக்கவில்லை ஏனென்றால் நாங்கள் எந்த நேர மதிப்பையும் கொடுக்கவில்லை ஆகவே இது எல்லையற்ற காலத்திற்கு காத்திருக்கும் சில நிகழ்வுகள் நிகழும் போதெல்லாம் அது மட்டுமே வெளிவரும் ஆகவே இந்த வாசிப்பு கோப்பு விளக்கங்களுடன் நாங்கள் துவக்குகிறோம் ஆகவே ஒரு புதிய இணைப்பு வரும்போதெல்லாம் இந்த சுழற்சியின் மூலம் இந்த வாசிப்பு கோப்பு விளக்கத்திற்கு வரும் பின்னர் அது இங்கே காத்திருக்கும் சில நிகழ்வுகள் நிகழும்போது பழைய செயல்பாடு தூண்டப்பட்டு பழைய செயல்பாடு திரும்பும் சில நிகழ்வு இருந்தாலும் குறிப்பிட்ட கோப்பு தரவைப் படிக்கத் தயாராக உள்ளதா என்பதைப் படிக்க கோப்பு விளக்கிகளில் குறிப்பிட்ட நிகழ்வு என்று பொருள் அதன்பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட ரிட்டர்ன்ஸ் அதாவது சில சாக்கெட் தரவைப் படிக்கத் தயாராக உள்ளது பின்னர் நீங்கள் எஃப் டி செட்டைப் பயன்படுத்தி சரிபார்க்கவும் அந்த சாக்கெட் தரவைப் படிக்கத் தயாராக இருந்தால் அந்த குறிப்பிட்ட சாக்கெட் தரவைப் படிக்கத் தயாரா என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கான அழைப்பை ஏற்றுக்கொள் குறிப்பிட்ட இணைப்பு அதாவது அந்த இணைப்பை நீங்கள் ஏற்றுக் கொள்ள காத்திருக்கிறீர்கள் அதைச் செய்தபின் நாங்கள் குழந்தை கோப்பு விளக்கத்தை மூடுகிறோம் பின்னர் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை அந்த கோப்பு விவரிப்பு சுழற்சியில் சேர்க்கலாம் இந்த fd செட்டில் நீங்கள் சேர்க்கப்பட்ட அனைத்து கோப்பு விளக்கங்களுக்கும் மேலாக நீங்கள் லூப் செய்கிறீர்கள் ஆகவே இங்கே நாம் என்ன செய்கிறோம் சில புதிய இணைப்பு வரும் போதெல்லாம் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் பயன்படுத்துகிறோம் சில புதிய இணைப்பு வந்துவிட்டதா என்பதை நாங்கள் சோதிக்கிறோம் ஆகவே இது ஒரு புதிய இணைப்பு என்றால் அந்த புதிய இணைப்பை கோப்பு விளக்கத்தின் தொகுப்பில் சேர்ப்போம் இல்லையெனில் ஏற்கனவே இருக்கும் கோப்பு விளக்கத்திலிருந்து சில கோப்பு விளக்கங்கள் பயன்படுத்த தயாராக உள்ளன ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை நாங்கள் சரிபார்க்கிறோம் எங்களிடம் உள்ள கோப்பு விளக்கங்கள் மற்றும் தற்போது மேலே தயாராக இருக்கும் கோப்பு விவரிப்பான் ஆகியவற்றைப் பார்க்கிறோம் ஆகவே பெறப்பட்ட லென் 0 க்கு சமமாக இருந்தால் அதாவது நீங்கள் எந்த தரவையும் பெறவில்லை ஆகவே நீங்கள் அந்த கோப்பு விளக்கத்தை மூடி உங்கள் கோப்பு விளக்க தொகுப்பிலிருந்து அழிக்கவும் ஆகவே இது முழு யோசனையாகும் அதன் பிறகு நீங்கள் எங்கள் சாதாரண நடைமுறையில் தரவை அனுப்புகிறீர்கள் ஆகவே யோசனை என்னவென்றால் நீங்கள் ஒரு புதிய இணைப்பைப் பெறும்போதெல்லாம் அந்த புதிய இணைப்பை கோப்பு விளக்கிகளின் தொகுப்பில் சேர்த்துக் கொள்கிறோம் பின்னர் அந்த கோப்பு விவரிப்பாளரைக் கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் வட்டமிடுகிறோம் அதில் சில தரவு உள்ளது மற்றும் யாராவது சில தரவு இருந்தால் நாங்கள் அந்த தரவை திருப்பி அனுப்புகிறோம் இப்போது இந்த குறியீட்டை இயக்குவோம் முதலில் அதை தொகுக்கலாம் மீண்டும் நம்மிடம் உள்ள அதே கிளையன்ட் செயலாக்கத்தைப் பயன்படுத்தப் போகிறோம் கிளையன்ட் செயல்படுத்தல் நாங்கள் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை ஆகவே இப்போது எனது சேவையகம் தேர்ந்தெடுத்து ஒரு போர்ட் 2666 ஐக் கொடுக்கிறது இது கிளையன்ட் பக்கத்திலிருந்து இயங்குகிறது சரி நீங்கள் தரவை அனுப்புகிறீர்கள் அதைப் பெற்ற ஒன்றை அனுப்புகிறீர்கள் பின்னர் பணி முடிந்ததும் அது அந்த குறிப்பிட்ட இணைப்பை மூடிவிட்டது மீண்டும் நீங்கள் அதை இயக்க முடியும் இது மீண்டும் வேறுபட்ட துறைமுகத்திலிருந்து வந்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அதே தரவு அதை கிளையண்ட்டுக்கு டிகோட் செய்து அந்த இணைப்பை அந்த குறிப்பிட்ட இணைப்பை மூடுவதை நாங்கள் தொடர்ந்து கவனித்து வருகிறோம் ஒரு துறைமுகத்துடன் இணைக்க முயற்சித்தால் சேவையகம் இயங்காத இடத்தில் நான் காட்ட விரும்பிய ஒரு விஷயம் ஆகவே சேவையகம் இப்போது போர்ட் 2666 இல் இயங்குகிறது இப்போது நீங்கள் அதை இணைக்க முயற்சித்தால் அது இணைப்பு அழைப்பிலிருந்து இணைப்பு மறுப்பு செய்தியைப் பெறும் ஏனெனில் தற்போது சேவையகம் எதுவும் இயங்கவில்லை மற்றும் போர்ட் 2555 ஆகவே இது டி பி சேவையகத்தில் எங்கள் கலந்துரையாடலைப் பற்றியது சி புரோக்ராம்மிங் மற்றும் இயக்க முறைமை பற்றிய அடிப்படை அறிவு உங்களிடம் உள்ளது என்ற அனுமானத்துடன் விஷயங்களை விவரிப்பதில் நான் மிக வேகமாக இருந்தேன் நாங்கள் எல்லா குறியீடுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் குறியீட்டை உலாவவும் நாங்கள் பகிர்ந்த பயிற்சிகளைப் பார்க்கவும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் அல்லது ஏதேனும் இருந்தால் மன்றத்தில் கேள்விகளை இடுகையிடலாம் ஆகவே இந்த குறிப்பிட்ட சாக்கெட் புரோகிராமிங் மூலம் நாங்கள் பேசும் அரட்டை சேவையக பயன்பாட்டை கூட செயல்படுத்த உங்கள் சொந்த பயன்பாடுகளை உருவாக்கலாம் ஆகவே சாக்கெட் புரோகிராமிங்கின் இந்த மாறுபட்ட மாறுபாட்டின் உதவியுடன் அதைப் பார்க்கவும் இதுபோன்ற பல பயன்பாடுகளை உங்கள் சொந்தமாக செயல்படுத்தவும் நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் ஆகவே இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி அடுத்த வகுப்பிலிருந்து TCP IP புரோட்டோகால் லேயர்ன் தத்துவார்த்த அம்சங்களுக்கு மீண்டும் செல்வோம் ஆகவே இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி